− j4− k 2x x2x − k2y y2yH1kρ இப்போது நாம் முன்னோக்கிச் செல்வோம் நான் செய்ய வேண்டிய இந்த ஒருங்கிணைப்புகளைப் பற்றி கொஞ்சம் ஆழமாகப் பார்ப்போம் மற்றும் நான் கணக்கீடு செய்ய வேண்டும் நான் கவலைப்பட வேண்டிய 2 ஒருங்கிணைப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் ∫ gdl மற்றும் ∫ ∇g nஆம் இவை ஒவ்வொரு பிரிவிலும் நான் எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்கும் இரண்டு ஒருங்கிணைப்புகள் சரி எனவே கிறீன்ஸ் green's செயல்பாட்டைப் பற்றி பேசுவதற்கு ஒரு முழு தொகுதியையும் செலவிட்டோம் மேலும் 2டி கிறீன்ஸ் green's செயல்பாட்டை இங்கேயே கொண்டு வந்தோம் எனவே அது j 4H0 சரி ஆகவே நாம் இதுவரை கணக்கிடாத ஒரு டேர்ம் ∇g என்பதை எல்லோரும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் சரி எனவே குறியீட்டை சிறிது எளிதாக்க இதை |r r′| எல்லா இடங்களிலும் தோன்றும் அது ஒரு ஸ்கேலார் என்பது 2 திசையன்கள் r மற்றும் r க்கு இடையிலான தூரம் எனவே நான் அதை ρ என்று அழைப்பேன் மற்றும் x x2y y2 இப்போது ∇g யில் பெற போலார் கோஆர்டினேட்டுக்கு அல்லது கார்ட்டீசின் கோஆர்டினேட்டுக்கு அடிப்படையாக g யின் டெரிவேட்டிவை எடுக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டுகளை பயன்படுத்துவது எங்களுக்கு ஒரு எளிய பதிலைத் தருகிறது எனவே இங்கே மீண்டும் ஒரு தகவல் உண்மை என்னவென்றால் ஒரு H0 இன் வழித்தோன்றல் உங்களுக்கு H1 தருகிறது இது உங்களுக்கு வழங்கப்பட்ட வகையாகும் பெசல் செயல்பாடுகளின் பல பண்புகள் உள்ளன நாம் மேற்கொண்டு செல்லும்போது அவற்றை பயன்படுத்துவோம் இது அவற்றில் ஒன்று எனவே இப்போது நான் ∇g ஐ மதிப்பீடு செய்ய விரும்பினால் நான் என்ன செய்வது இந்த ப்ராபர்டியை நான் சரியாகப் பயன்படுத்துவேன் எனவே இப்போது ∇g என்றால் என்ன எனவே என்னால் ∇g ∂g∂xx ∂g∂y y இந்த எளிய வரையறையை பயன்படுத்தி ∇g ∂g∂xx ∂g∂y y j4 k2x x2x k2y y2y H1 ⇒ ∇g jk4 x xx y y y H1 எனவே இந்த திசையன் எப்படி இருக்கும் எனவே எனக்கு x xx y y yஉள்ளது இந்த திசையனின் இந்த திசையனின் நீளம் என்ன அது ஒன்று இது ஒரு யூனிட் திசையன் சரி மற்றும் இந்த திசையனின் திசை என்ன r r எனவே மிகவும் எளிமையாக இது மாறுகிறது∇g jk4 H1 மற்றும் r r காணொளியில் ஸ்கிரிப்ட் r எனவே இது குறியீட்டை எளிதாக்குகிறது எனவே இல்லை நாங்கள் g α H0 உடன் தொடங்கினோம் எனக்கு ∇g α H1 கிடைத்தது என்று அர்த்தமல்ல இது ஒன்றும் மிகவும் சிக்கலானது இல்லை சரி இப்போது இந்த இரண்டு ஒருங்கிணைப்புகளையும் நாம் இங்கு மதிப்பீடு செய்யும் போது g மற்றும் ∇g n எவ்வளவு காலம் இந்த டெர்ம்கள் பைனைடாக உள்ளதோ அதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை நான் காஸ் குவாட்ரேச்சர் விதி நியூமெரிகள் ஒருங்கிணைப்பைப் பயன்படுத்தலாம் இந்த அளவுகள் நன்றாகத் தொடங்கும் போது சிக்கல் ஏற்படும் கிறீன் பங்ஷனைன் ஆரிஜினில் ஒரு சிங்குலாரிட்டியை கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிவோம் இந்த வழக்கில் ஆரிஜின் என்றால் r r அதுவே சிங்குலாரிட்டியாகும் இப்போது நான் இதைச் செய்யும்போதுநான் இதற்கு திரும்பி சென்றால் நான் இந்த ஒருங்கிணைப்பை இங்கு செய்யும்போது நாங்கள் இதற்குச் சென்றால் நான் என்ன செய்கிறேன் நான் எதை நிலையாக வைத்திருக்கிறேன் மேலும் r நிலையானது எங்கு செல்கிறது முழு எல்லையிலும் சுழலும் r ம் எல்லையில் உள்ளது r எல்லைக்கு மேல் சுழல்கிறது எனவே r என்பது r ′ ஏதாவது ஒரு பகுதியிலாவது இருக்கும் எனவே அந்த புள்ளிகளில் என்ன நடக்கும் எனவே எடுத்துக்காட்டாக ஹான்கல் செயல்பாடு சிறிய ρ விற்கு எவ்வாறு தோற்றமளிக்கிறது இது நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஒன்று எனவே இது ஒரு ரியல் பகுதியைக் கொண்டுள்ளது இது நன்றாக நடந்துகொள்கிறது மற்றும் ஒரு இமாஜினரி பகுதி மற்றும் அதன் logρ மற்றும் logρ ρ 0 வின் மதிப்பு என்ன என்ன சரி எனவே இது சிக்கலான இன்டெகிரெளாக இருக்கும் எனவே இது H0 க்கு இருந்தது H1 இன்னும் சிறப்பாக நடந்து கொள்ளுமா இல்லை H1 கு சிங்கிளாரிட்டி ஆரிஜினில் உட்கார்ந்திருக்கிறது மாணவர் சரி g மற்றும் ∇g இரண்டும் பெரிதாகி ρ 0 ஆக மாறுகிறது சரி எனவே எங்கள் ஒருங்கிணைப்பு வியூகத்தில் நாம் 2 வெவ்வேறு நுட்பங்களைப் பயன்படுத்த வேண்டும் எனவே எப்போது r r அதுதான் மகிழ்ச்சியான வழக்கு அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை நான் உங்கள் நியூமெரிகள் குவாட்ரச்சரை பயன்படுத்துகிறேன் மாணவர் இப்போதே இங்கே இருக்கும் γ ஒரு மாறிலி அது ஒரு யூலர் மாறிலி சில சுமார் 0 57 அல்லது ஏதாவது சரி எனவே இந்த பண்புகளை நான் எங்கிருந்து பெறுவது பெசெல் செயல்பாடுகளின் கையேட்டில் இருந்து இந்த பண்புகளை நான் பெறுகிறேன் இது விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சிறப்பு செயல்பாடுகள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்ட பண்புகள் வரைபடங்களைக் கொண்டுள்ளன அதற்கான குறிப்பை நான் சரியாகச் சேர்ப்பேன் எனவே r r′ க்கு சமமாக இல்லாதபோது நான் நியூமெரிகள் குவாட்ரச்சர் விதிகளை பயன்படுத்துவேன் அதில் பிரச்சனையில்லை நான் rr′ பயன்படுத்துவதில்லை அவை சிங்குலர் இன்டெகிரெல் என்று அழைக்கப்படுகின்றன இவை கவனமாக செய்யப்பட வேண்டும் இந்த ஒருங்கிணைப்புகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை அடுத்ததாக பார்ப்போம் சிக்கலான பகுப்பாய்வு குறித்த ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் படித்தவர்கள் ஆதலால் இந்த பழக்கமான சிலவற்றைக் கண்டுபிடிப்பார்கள் இல்லையென்றால் பரவாயில்லை எனவே இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் பொதுவான யோசனை தெளிவாக உள்ளது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கும் செயல்பாட்டில் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்ப்பதே எங்கள் அடிப்படை உந்துதல் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் சில டெர்ம்கள் எளிதானவை சில சொற்கள் எளிதானவை அல்ல இந்த சமன்பாடுகளை நாங்கள் தீர்த்துக் கொண்டவுடன் மேலும் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் இன்னும் ஒரு படி பின்வாங்குவோம் இறுதியாக நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் ஸ்பேசில் எங்கும் பரவியிருக்கும் உள்ள பீல்டை கண்டுபிடிப்பதே எனது நோக்கமாகும் நான் மதிப்பீடு செய்த இந்த விதிமுறைகளை மீண்டும் வைக்க ஹ்யூஜென்ஸ் huygen's கொள்கையைப் பயன்படுத்துகிறேன் மேலும் 1 ஸ்லைடை நான் திரும்பிப் பார்க்கிறேன் எல்லா இடங்களிலும் புலத்தை நான் காணலாம் எனவே நாம் பெரிதாக்கிக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த படத்தின் பார்வையை இழக்காதீர்கள் மேலும் மேலும் விவரங்களுக்குள் ஆனால் அதை நாம் பெற விரும்புகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே சமன்பாடுகளைத் தீர்ப்பது மற்றும் இவை சிக்கலான டெர்ம்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் எனவே 2 வகையான ஒருமைப்பாடுகள் என்ன x என நாம் கொண்டுள்ளது மிகச் சிறியதான H0 ஆகிறது இது போல் இருப்பதாக நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் log மற்றும் H1 ஒரு ஆசிம்ப்டாடிக் வடிவத்தில் உள்ளது சிக்கலான டேர்ம் 1x ஆகிறது சரி எனவே x 0 ஆகிறது 1x தகர்கிறது இந்த இரண்டு செயல்பாடுகளும் அவை சற்றே வித்தியாசமான வழிகளில் முடிவிலிக்கு முனைகின்றன என்பதை இப்போது நீங்கள் காணலாம் அவை சற்று வித்தியாசமான வழிகளில் முடிவிலிக்கு முனைகின்றன எனவே இது கணித ரீதியாக எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே எனக்கு ஒரு alogdx உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் மற்றும் நான் இறுதியில் ε → 0 வரம்பை எடுக்கப் போகிறேன் சரி இப்போது இது நமக்கு முன் இதை மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் என்னிடம் ஆரிஜினில் ஒரு சிங்குலாரிட்டி இருக்கிறது என்று மற்றும் நான் அது இன்டெகிரேஷனில் இணைத்துக்கொள்கிறேன் நான் என்னிடம் ஒரு தனித்துவம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் அதை ஒருங்கிணைப்பில் சேர்த்துக் கொள்கிறேன் நான் ε → 0 ஐ வரம்பாக எடுத்துக்கொள்கிறேன் என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் அதை உள்ளுணர்வாக விரும்புவீர்கள் சிந்தியுங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு வரம்பு ε → 0 a 1xdx சரி இந்த ஒருங்கிணைப்புகள் இருந்தால் அற்பமாக பின்னர் எனது அசல் நடைமுறைக்குச் செல்ல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரிவுகளிலும் உள்ள ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்து எனது சமன்பாடுகளின் அமைப்பைப் பெறுகிறேன் ஆனால் நாம் அதைச் செய்வதற்கு முன்பு பெரிதாக்குவோம் அது சாத்தியமா என்று பார்ப்போம் எனவே log இன் ஒருங்கிணைப்பு என்ன xlog x சரி அதை ε மற்றும் a வில் மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் சரிபார்க்க விரும்பினால் ஒரு டெரிவேட்டிவை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு x x log 1 log கிடைக்கும் எனவே இது எனக்கு alog a εlog ε ε ஐ கொடுக்கப் போகிறது அதனால் ε → 0 alog a ε இதில் எந்த பிரச்சனையும் இல்லை εlog ε இதை நான் எவ்வாறு மதிப்பீடு செய்வது எல் ஹோபிடல்கள் முறைப்படி எனவே நான் எந்த வடிவத்தை செய்வேன் எனவே நான் lim0εlogε lim0logε1ε என்று செய்கிறேன் எனவே இப்போது அது எந்த வடிவத்தில் உள்ளது மாணவர் குறிப்பு நேரம் 1151 இந்த விஷயத்தில் முடிவிலி மூலம் முடிவிலி என்னால் அதை எந்த வகையிலும் சரியாக செய்ய முடியும் எனவே இது மாறும் lim01ε 12 0 எனவே நான் ஒரு செயல்பாட்டை ஒருங்கிணைத்தேன் இது ஒரு ஒருமைப்பாட்டைக் கொண்டிருந்தது எனக்கு இந்த பையன் மட்டுமே கிடைத்தது alog a எனவே இந்த ஒருமைப்பாடு அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடியது என்று அழைக்கப்படுகிறது எனவே g இன் ஒருமைப்பாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது எனவே மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ்களை மதிப்பீடு செய்ய நான் மீண்டும் செல்லும்போது ஒரு g டேர்ம் எங்கிருந்தாலும் ஆர்க்கியூமென்ட் ρ → 0 என்று இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு டெல்டா செயல்பாடு போல இந்த செயல்பாடு தகர்கிறது என்றாலும் ஒருங்கிணைப்பு வரையறுக்கப்பட்டதாக இருப்பதைக் காணலாம் டெல்டா செயல்பாடு தகர்கிறது ஆனால் அதன் ஒருங்கிணைப்பு வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு ஒருமைப்பாடு ஆனால் ஒருங்கிணைந்த ஒருமைப்பாடு என்று கூறுங்கள் இப்போது இங்கே மறுபுறம் நான் இந்த இரண்டாவது டெர்மை இங்கே வைத்திருக்கிறேன் இது 1 x ஆக இருக்கிறது இப்போது நான் செல்லும் போது இதை மதிப்பீடு செய்யதால் எனக்கு என்ன கிடைக்கும் log a சரி சமமாக கொடுக்கிறது log log ε இந்த வரம்பு இருக்கிறதா இந்த வரம்பு சரியாக இல்லை எனவே இங்கே இந்த டேர்ம் தகர்கிறது எனவே எனக்கு ஒரு செயல்பாடு உள்ளது ஒருமைப்பாடு உள்ளது அது log ஆக போகிறது சரியில்லை என்று போகிறது ஆரிஜினில் எது தகர்கிறது அதன் இன்டெகிரெல் கூட இல்லை எனவே இது ஒரு இரட்டை டெல்டா செயல்பாட்டை ஒருங்கிணைப்பதைப் போன்றது நான் ஒரு முறை ஒருங்கிணைத்தால் எனக்கு எதுவும் பைனைட்டாக கிடைக்காது எனவே நான் இருமுறை ஒருங்கிணைத்தால் ஆனால் நான் அதை ஒரு முறை ஒருங்கிணைக்கும் பொது எனக்கு log கிடைத்தது இன்னும் ஒருமுறை ஒருங்கிணைக்கும் பொது log ன் பைனைட் இன்டெகிரெல் கிடைக்கும் எனவே இங்கிருக்கும் சிங்குலாரிட்டி ஒரு அர்த்தத்தில் log ஐ விட வலிமையானதாக இருக்கும் எனவே இன்டெகிரெலய் நான் கன்வேர்ஜெண்ட் இன்டெகிரெல் என்று அழைக்கிறேன் மற்றும் இது டைவெர்ஜெண்ட் இன்டெகிரெல் ஆகும் எனவே இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் எனவே கிரேட் g யின் சிங்குலாரிட்டி ஒருங்கிணைக்க கூடியது அல்ல அது ஒரு இன்டெகிரெல் நாம் அதை வரையறுத்தது மேலும் மேலும் பெரிதாக்கி H1 தான் முக்கியமான ப்ப்ராப்லமாடிக் கேரக்ட்டர் என்பதை கண்டுபிடித்தோம் இது பற்றி ஏதேனும் கேள்வி உள்ளதா மாணவர் இதை நாம் தொடர்ச்சியாக தோராயமாக மதிப்பிட்டால் என்ன குறிப்பு நேரம் 1428 இதை ஒரு பெரிய தொடர் மூலம் தோராயமாக மதிப்பிட்டால் என்ன எனவே நீங்கள் அதை ஒரு பெரிய தொடரால் தோராயமாக மதிப்பிட்டால் மேலும் மேலும் டேர்ம்களை சரியாகப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் பெறும் x இன் அதிக பவர்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் முதல் டெர்மை நீங்கள் புறக்கணிக்க முடியாது என்பதுதான் முக்கிய அம்சம் முதல் டேர்ம் எப்போதுமே இருக்கும் சரி எனவே அந்த டேர்ம்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணாக கன்வெர்ஜ் ஆக வேண்டும் அது சரியாக நடக்காது எனவே முதல் டெர்மே கன்வெர்ஜ் ஆகவில்லையென்றால் அதனால் எந்தப் பயனும் இல்லை இப்போது அது கன்வெர்ஜ் ஆகப்போவதில்லை எனவே இங்கே கேள்வி என்னவென்றால் நான் இந்த H1 ஐ குவாட்ரச்சர் விதியை பயன்படுத்தி இங்கே ஒருங்கிணைத்தால் எனக்கு அதே சிக்கல் இருக்குமா ஆம் என்பதுதான் பதில் ஏனென்றால் நீங்கள் செய்ய முயற்சிப்பது ஏதோவொரு வகையில் உங்களுக்கு இதுபோன்ற சில ஒருங்கிணைப்பு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் சில வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான புள்ளிகளில் செயல்பாட்டின் மதிப்பை நீங்கள் எடுப்பீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் குவாட்ரச்சர் விதியைப் பயன்படுத்தினால் உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் ஏனெனில் அதன் எண்களை நீங்கள் கூறும் குவாட்ரச்சர் விதி என்னவென்று உங்களுக்குத் தெரியப்படுத்துவீர்கள் kwk fநீங்கள் xk 0 ஐ தேர்ந்தெடுக்கும் வரை சரி நீங்கள் இதை சில வரையறுக்கப்பட்ட எண்ணாகத் தேர்ந்தெடுத்தீர்கள் இதற்கு நீங்கள் சில பதில்களைப் பெறுவீர்கள் ஆனால் கோட்பாட்டளவில் இந்த ஒருங்கிணைப்பு ஒரு டைவேர்ஜெண்ட் ஆகும் எனவே அது உண்மையில் இன்னும் பயமாக இருக்கிறது ஏனென்றால் அதற்கு நீங்கள் சில பதில்களைப் பெறுவீர்கள் அது இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் ஹூட் கு அடியில் உண்மையில் அது இல்லை என்று குவாட்ரச்சர் விதிகளை மாற்றியமைக்கும் ஒரு சிறப்பு நுட்பம் உள்ளது அதற்குள் ஒரு ஒருமைப்பாடு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அது சிங்குலாரிட்டி எக்ஸ்ட்ராக்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் ஒரு குவாட்ரச்சர் விதியைப் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு தவறான பதிலைப் பெறுவீர்கள் ஏனெனில் கோட்பாட்டளவில் இந்த ஒருங்கிணைப்பு ஒரு டைவேஜெண்ட் என்பதை நீங்கள் காணலாம் உங்களுக்கு ஒரு பதில் கிடைத்தால் அது சந்தேகத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்